பூமியைப் பற்றிய ஒரு மிக முக்கியமான தலைப்பை இப்போது விவாதிப்போம் சூரியனின் ஸ்பெக்ட்ரம் மாறாத மற்றும் சூரியனின் ஸ்பெக்ட்ரமின் இன்சோலேஷன் நீங்கள் எந்த திசையில் பார்த்தாலும் மாறாமல் இருக்கும் ஒரு பொதுவான முறையில் சூரியனின் இன்சோலேஷன் மற்றும் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு பற்றி நாம் விவாதித்தோம் இருப்பினும் பூமியில் உள்ள ஒரு நபருக்கோ அல்லது பூமியைக் குறிக்கும் ஒரு நபருக்கோ இன்சோலேஷன் நிலையானது அல்ல பூமியில் இரவு நேரங்களில் சூரிய கதிர்வீச்சு இல்லை எனவே இன்சோலேஷன் பூஜ்ஜியமாகும் நண்பகலில் சூரிய கதிர்வீச்சு அதிகபட்சம் எனவே இன்சோலேஷன் அதிகபட்சம் காலை விடியல் மற்றும் மாலை வேளையில் நீங்கள் மிகக் குறைந்த மதிப்பில் தனிமைப்படுத்தப்படுவதைக் காண்பீர்கள் பூமி அதன் சொந்த அச்சில் சுற்றிக் கொண்டிருப்பதால் இவை தினசரி மாற்றங்கள் மற்றும் பூமியும் சூரியனை ஒரு நீள்வட்ட சுற்றுப்பாதையில் சுற்றிக் கொண்டிருக்கின்றன இது பருவகால மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது மற்றும் இவை அனைத்தும் பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ளிழுக்கலை பாதிக்கின்றன ஆகையால் சூரியன் காரணமாகவோ அல்லது பூமியைக் குறிக்கும் வகையில் சூரிய ஸ்பெக்ட்ரம் காரணமாகவோ நாம் தனிமைப்படுத்தலைப் படிப்பது மிகவும் முக்கியம் எனவே இந்த சன் ஸ்பெக்ட்ரத்தை நாம் எவ்வாறு தொடர்புபடுத்துகிறோம் மற்றும் பூமியைப் பற்றிய குறிப்புடன் தனிமைப்படுத்துவது சூரிய பி வி பேனல்களை அளவிடுவதற்கு மிகவும் முக்கியமானது அதுவே இப்போது விவாதத்தின் மையமாக இருக்கும் சூரிய ஸ்பெக்ட்ரத்தை மீண்டும் பார்வையிட விரும்புகிறேன் எனவே இங்கே நீங்கள் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு மற்றும் kW m2 இல் இன்சோலேஷன் ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த படங்கள் இந்த வரைபடம் சூரியனின் நிறமாலையைப் பொறுத்தவரை இது நேரத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளது இருப்பினும் பூமியின் மேற்பரப்பில் ஒரு கட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நபருக்கு இன்சோலேஷன் நேரத்துடன் மாறுபடும் எனவே நாளின் நேரம் ஒரு முக்கியமான அளவுருவாகும் எடுத்துக்காட்டாக அது இரவில் இருந்தால் இன்சோலேஷன் மதிப்பு 0 ஆக இருக்கும் அது அதிகபட்சமாக நண்பகலில் இருக்கும் எனவே இன்சோலேஷன் மதிப்பு அநேகமாக காலையில் சுமார் 6 மணிக்கு மிகக் குறைந்த மதிப்பில் இருக்கும் படிப்படியாக நண்பகலில் உச்சத்திற்கு அதிகரிக்கும் பின்னர் அந்தி நேரத்தில் மீண்டும் 0 ஆக குறையும் ஆகவே இந்த இன்சோலேஷனை ஒருவர் எவ்வாறு காலத்தைப் பொறுத்து காட்சிப்படுத்துகிறார் எனவே இந்த வரைபடத்தில் மூன்றாவது பரிமாணத்தை இங்கு அறிமுகப்படுத்துகிறேன் இது மூன்றில் ஒரு பங்கு இது நேர பரிமாணம் மற்றும் இன்சோலேஷன் சதி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இங்கே நான் இன்ஷோலேஷன் வரைபடத்தை மறுபரிசீலனை செய்துள்ளேன் சதி செயல்பாட்டிற்கு பதிலாக நான் கண்ணி செயல்பாட்டைப் பயன்படுத்தினேன் மற்றும் நேரத்தை ஒரு அளவுருவாகப் பயன்படுத்தி இன்சோலேஷனைத் திட்டமிட்டேன் எனவே நீங்கள் இங்கே ஒரு வளைவின் குடும்பத்தைக் காண்கிறீர்கள் நிச்சயமாக x அச்சு அலைநீளம் மற்றும் y அச்சு kW m2 இல் உள்ள தனிமைப்படுத்தல் ஆகும் இந்த அடிப்பகுதி மிகவும் குறைவான இன்சோலேஷனில் உள்ளது இது காலையில் 6 மணி 7 மணி அருகில் இருக்கலாம் பின்னர் பகலில் நேரம் அதிகரிக்கும்போது இன்சோலேஷன் உயரும் மற்றும் மேலும் உயரும் நேரத்தைக் காண்பீர்கள் நண்பகல் மற்றும் அநேகமாக நண்பகலில் அது உச்ச மதிப்பின் அதிகபட்சமாக இருக்கலாம் பின்னர் மேலும் அது மீண்டும் கீழே விழுந்து 0 க்கு வரும் எனவே நான் கண்ணி 3D ஐப் பயன்படுத்தும்போது நான் அதை சுழற்ற முடியும் அது எப்படி இருக்கும் என்பதைப் பற்றிய சிறந்த பார்வையைப் பெற வேண்டும் எனவே இப்போது இந்த நிலை என்ன நடக்கிறது என்பதற்கான சிறந்த யோசனையை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் நேர அச்சு திரையின் விமானத்தில் இறங்குவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது ஒரு மணி நேர 0 முதல் அநேகமாக 24 வரை எங்காவது நேரம் இது வழக்கமாக அலைநீளம் மற்றும் வழக்கம் போல் இது தனிமைப்படுத்தப்பட்ட kW m2 ஆகும் நான் இங்கு நள்ளிரவு 0 மணி வரை தொடங்கினால் இது 5 மணி இருக்கும் அநேகமாக காலை 6 மணியளவில் இருந்தால் அது உயரத் தொடங்குகிறது இன்சோலேஷன் மதிப்பு மற்றும் இன்சோலேஷன் மதிப்பு அநேகமாக இங்கே மதியம் 12 மணி மற்றும் பின்னர் 13 14 15 ஆக உயரும் எனவே அது கீழே வந்து அநேகமாக 18 மணிக்கு 6 மணி ஆகும் அது மீண்டும் 0 ஆக குறைந்து பின்னர் பூஜ்ஜியமாக இருக்கும் இரவு நேரத்தில் நிச்சயமாக இந்த சுயவிவரம் பூமத்திய ரேகையில் உள்ள அட்சரேகையைப் பொறுத்து மாறும் அது வடக்கு அட்சரேகைகளில் வித்தியாசமாக இருக்கும் தெற்கு அட்சரேகைகளில் அது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தீர்க்கரேகை அட்சரேகை புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நாள் முழுவதும் இதுபோன்ற ஒரு சுயவிவரத்தை நீங்கள் பெறுவீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் இந்த சுயவிவரம் மீண்டும் வரும் எனவே பூமியில் ஒரு கட்டத்தில் தனிமைப்படுத்தப்படுவதற்கு நான் உங்களுக்கு வழங்க விரும்பும் முக்கியமான பயணமாகும் எங்கள் வளிமண்டல நிலை என்று நான் இப்போது கருதுகிறேன் ஆனால் பின்னர் அதைப் பற்றி விவாதிப்போம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் பூமியின் மேற்பரப்பில் நிற்கும் ஒரு நபருக்கு அந்த வட்டாரத்தில் இன்சோலேஷன் சார்ந்துள்ளது நாளின் நேரத்தை மிகவும் சார்ந்துள்ளது இது தினசரி மாற்றங்கள் மற்றும் இது நிகழ்கிறது ஒவ்வொரு நாளும் பகல் இரவு விளைவு காரணமாக பூமி அதன் சொந்த அச்சில் சுழன்று கொண்டிருக்கிறது இதை உருவாக்கும் ஸ்கிரிப்ட் கோப்பையும் உங்களுக்காக சேர்க்கிறேன் Insolation 3d இல் நான் செய்துள்ளேன் அதை நான் உங்களுக்காக வளப் பிரிவில் வைக்கிறேன் தினசரி இன்சோலேஷன் சுயவிவரத்தை நாங்கள் அறிந்தவுடன் உச்ச சக்தியின் அடிப்படையில் சூரிய ஒளிமின்னழுத்த பேனல் தேவையைப் பெற முடியும் எனவே இந்தத் திரையில் இப்போது நாம் பார்த்த நேரத்தைப் பொறுத்து இன்சோலேஷன் சுயவிவரத்தை வைப்போம் எனவே எங்களிடம் x அச்சு உள்ளது இது நேர அச்சு மற்றும் y அச்சு kW m2 இன் இன்சோலேஷன் ஆகும் இது நமக்கு கிடைக்கும் சுயவிவரம் என்று பார்த்தோம் உச்சம் நான் அதை நண்பகலில் வைத்திருக்கிறேன் தேவையில்லை அது நண்பகலில் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் இந்த பசுமையான இன்சோலேஷன் சுயவிவரத்திற்குள் பிராந்தியத்தை எடுத்து இந்த பிராந்தியத்திற்குள் உள்ள பகுதியை எடுத்துக் கொண்டால் அது ஆற்றலைத் தவிர வேறொன்றுமில்லை ஏனென்றால் இது மணிநேரத்திற்குள் kW m2 ஆக இருப்பதால் ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தில் ஆற்றலைக் கொடுக்கும் மற்றும் பெரிய எழுத்தின் மூலம் அதைக் குறிக்கிறேன் எனவே நாம் அளவீடுகளைச் செய்தால் ஒரு குறிப்பிட்ட அட்சரேகையில் அளவீடுகள் அல்லது மதிப்பீட்டைச் செய்தால் இந்த வளைவைப் பெறுவோம் அந்த வளைவின் கீழ் உள்ள பகுதி அந்த குறிப்பிட்ட உள்ளூர் அட்சரேகைக்கு ஒரு நாளைக்கு m2 க்கு ஆற்றலைக் கொடுக்க வேண்டும் இப்போது இந்த பகுதியை தோராயமாக மதிப்பிடலாம் அல்லது நிலையான இன்சோலேஷனின் அடிப்படையில் சமமாக குறிப்பிடலாம் எனவே நிலையான இன்சோலேஷன் வரியை நாம் கருத்தில் கொண்டால் அது இந்த பாணியில் உள்ளது எனவே இது 1 kWm2 வரி மற்றும் இது நிலையான இன்சோலேஷன் கோடு இப்போது நிலையான இன்சோலேஷன் கோட்டை மேல் வரம்பாகப் பயன்படுத்தி செவ்வகத்திற்குள் உள்ள பகுதி உண்மையான அளவீட்டு அல்லது மதிப்பீட்டின் H பகுதிக்கு பொருந்தக்கூடிய ஒரு செவ்வகத்தை நாம் வரையலாம் எனவே செவ்வகத்தின் இந்த அகலம் H மணிநேரம் என்று சொல்லலாம் இந்த செவ்வகத்தின் பரப்பளவு என்ன இது 1 மணிநேரத்திற்கு 1 kWm2 உயரம் எனவே இது ஒரு நாளைக்கு H kWh m2 ஐ உங்களுக்கு வழங்கும் இப்போது இந்த இடது கோணத்தில் உள்ள ஆற்றல் இதுதான் இந்த ஆற்றலை H எனப்படும் அந்த இடத்தில் உண்மையான மதிப்பிடப்பட்ட ஆற்றலை ஆற்றலுடன் சமமாக்கினால் நிலையான இன்சோலேஷன் நேரத்திற்கு சமமான மணிநேரம் என்ன என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த ஆற்றல் அந்த இடத்தின் உண்மையான ஆற்றலுடன் சமமாக உருவாக்கப்பட்டால் நிலையான இன்சோலேஷன் நேரத்தின் H மணிநேரம் ஒரு நாளைக்கு H kW m2 க்கு சமம் மற்றும் பி யின் உச்ச சக்தி தேவையைப் பெற இந்த இன்சோலேஷன் பயன்படுத்தப்படலாம் இப்போது WhLoad என்பது தேவையான ஆற்றல் என்றும் WhLoad by H என்பது பி வி பேனலுக்கான உச்ச சக்தி தேவை என்றும் கூறுவோம் எனவே WhLoad மீண்டும் கிலோவாட் மணிநேரத்தில் ஆற்றலாகும் மேலும் இந்த WhLoad என்பது அந்த நாளுக்கு தேவையான ஆற்றல் அன்றாட ஆற்றல் என்று சொன்னால் இப்போது இதன் பொருள் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது இந்த செவ்வகத்தை நிரப்ப வேண்டும் இப்போது எனக்கு தெரியும் H H ஒரு நாளைக்கு kWm2 இல் உள்ள H H என மதிப்பிட முடிந்தால் பெறப்பட்டது அது நிலையான இன்சோலேஷனுடன் ஒரு நாளில் எத்தனை மணிநேரங்களின் மதிப்பை நேரடியாக உங்களுக்குத் தரும் அதை இங்கே பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு தேவையான அதிகபட்ச வாட்டேஜ் கிடைக்கும் இப்போது இந்த உச்ச சக்தி தேவைகளைக் கொண்ட பி வி பேனலைத் தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படையை இது உருவாக்கும் இப்போது தரவுத் தாள்கள் மற்றும் தொடர் இணை இணைப்புடன் தொடர் இணைப்புகள் மற்றும் இணை இணைப்புகளுக்குத் தேவையான பேனல்களின் எண்ணிக்கையை நீங்கள் தேர்வு செய்யலாம் எனவே இந்த வழியில் நீங்கள் பேனலின் அளவை அடையலாம் ஆனால் இந்த H பல நிச்சயமற்ற தன்மைகளைக் கொண்டிருப்பதால் இந்த H ஐ எவ்வாறு பெறுவது என்பது இங்கே சிரமம் நிச்சயமற்றவை நான் தினசரி பருவகால வளிமண்டலத்தில் உள்ள நீராவி உள்ளடக்கம் மேகங்கள் வானிலை காலநிலை நிலைமைகள் இவை அனைத்தும் இந்த H ஐ பாதிக்கப் போகின்றன இது குறிப்பிட்ட வட்டாரத்தில் அல்லது குறிப்பிட்ட அட்சரேகையில் விழும் சம்பவ ஆற்றல் எனவே இதை நியாயமான துல்லியத்துடன் எங்களால் பெற முடிந்தால் நீங்கள் பேனலை சரியான முறையில் அளவிட முடியும் எனவே ஒரு நாளைக்கு kW m2 ஐப் பெறுவதைப் பார்ப்பதே எங்கள் முழு கவனம் இது முடிந்தவரை துல்லியமாக ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு ஆற்றல் என்பது ஒரு நாளைக்கு kW m2 இல் உள்ள சூரிய ஆற்றல் H இன் மதிப்பீடு ஒரு முக்கியமான செயலாகும் எந்தவொரு பயன்பாட்டிற்கும் சூரிய பி வி பேனலை சரியான அளவு மற்றும் மதிப்பிட வேண்டும் என்றால் இருப்பினும் இந்த சம்பவம் சூரிய சக்தி பல காரணிகள் மற்றும் பல அளவுருக்களைப் பொறுத்தது எனவே சூரிய சம்பவம் சூரிய சக்தியை பாதிக்கும் இந்த காரணிகளை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம் எச்சரிக்கையுடன் ஒரு குறிப்பு இதை நான் ஒரு நாளைக்கு kWh m2 இல் சூரிய சக்தி என அழைக்கிறேன் இலக்கியத்தில் நீங்கள் சூரியனைக் காண்பீர்கள் ஆற்றல் சூரிய ஒளிரும் தன்மை என அழைக்கப்படுகிறது ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம் எனவே நிறமாலை கதிர்வீச்சு மற்றும் சூரிய கதிர்வீச்சை வேறுபடுத்துகிறோம் அலகுகள் வேறுபட்டவை ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு ஒரு நானோமீட்டருக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மின்சக்தியின் அலகுகளைக் கொண்டுள்ளது சூரிய ஆற்றல் அல்லது சூரிய கதிர்வீச்சு ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு யூனிட் கிலோவாட் மணிநேர ஆற்றலைக் கொண்டுள்ளது எனவே இந்த வேறுபாட்டை மனதில் கொள்ளுங்கள் ஆனால் இங்குள்ள எனது கலந்துரையாடல்களைப் பொறுத்தவரை நான் இதற்கு irradiance என்ற சொல்லைப் பயன்படுத்த மாட்டேன் நான் சம்பவ சூரிய சக்தியைப் பயன்படுத்துவேன் இதனால் H க்காக நாம் தொடர்ந்து எழுதுகின்ற ஆற்றலின் அலகுகளுக்கு இது நெருக்கமாக பிரதிபலிக்கிறது இந்த குறிப்பிட்ட மாறி இது இலக்கியத்தில் சூரிய ஒளிரும் தன்மை என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் அலகு கவனிக்கவும் சம்பவ ஆற்றலைப் பாதிக்கும் முக்கியமான வெளிப்படையான காரணிகளில் ஒன்று புவியியல் இருப்பிடம் எனவே புவியியல் இருப்பிடம் இரண்டு அளவுருக்களால் குறிக்கப்படுகிறது இரண்டு மாறிகள் ஒன்று ϕ அட்சரேகை அட்சரேகை குறிக்கிறது மற்றொன்று λ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தீர்க்கரேகையைக் குறிக்கிறது H இன் இந்த மதிப்பை கணிசமாக பாதிக்கும் மற்றொரு காரணி சேகரிப்பாளரின் நோக்குநிலை ஆகும் சேகரிப்பாளரால் நான் இங்கே சோலார் பி வி பேனல்களைக் குறிக்கிறேன் சூரிய பி வி பேனல்கள் எப்போதும் தட்டையானவை அவை தட்டையான சேகரிப்பாளர்கள் இருப்பினும் வெப்ப பயன்பாடுகளில் சேகரிப்பாளர்கள் தட்டையாக இருக்க தேவையில்லை பரவளைய மற்றும் உருளை பரபோலாய்டுகள் சேகரிப்பாளர்களாகப் பயன்படுத்தப்படுவதைக் காண்பீர்கள் மேலும் அவை வெவ்வேறு செறிவு சுயவிவரங்களைக் கொண்டுள்ளன இருப்பினும் சூரிய ஒளிமின்னழுத்த பயன்பாடுகளுக்கு சேகரிப்பாளர்கள் எப்போதும் தட்டையானவர்கள் நான் எப்போதும் தட்டையான தட்டு சேகரிப்பாளர்கள் மற்றும் தட்டையான தட்டு சேகரிப்பாளர்களின் அடிவானத்தை விமானம் அல்லது கிடைமட்ட விமானத்திற்கு நோக்குநிலைப்படுத்துகிறேன் எனவே சேகரிப்பாளரின் நோக்குநிலையால் நாம் புரிந்துகொள்ளும் கோணம் இதுதான் அந்த கோணம் β என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது எனவே இது கலெக்டர் டில்ட் டில்ட் கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது மற்றொரு மிக முக்கியமான காரணி பகல் நேரம் இது நாம் ஏற்கனவே விவாதித்த ஒன்று நாளின் நேரத்தால் இன்சோலேஷன் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதைக் கண்டோம் மேலும் மணிநேர கோணத்திற்கு ɷ என்ற குறியீட்டைப் பயன்படுத்துகிறோம் ɷ மணிநேர ஆங்லர் நாளின் நேரத்தை முன்வைக்கிறது மேலும் இது தினசரி மாற்றங்கள் மற்றும் தினசரி விளைவுகளையும் குறிக்கிறது மற்றொரு விளைவு ஆண்டு நேரம் இது சம்பவத்தின் சூரிய சக்தியின் மதிப்பை கடுமையாக பாதிக்கும் மற்றொரு காரணியாகும் இதை δ குறியீட்டால் குறிக்கிறோம் இது சரிவு என்று அழைக்கப்படுகிறது வீழ்ச்சி என்ன என்பதை நான் பின்னர் விளக்குகிறேன் ஆனால் இது ஒரு முக்கியமான அளவுருவாகும் இது உண்மையில் பருவகால மாறுபாடுகள் மற்றும் சம்பவ சூரிய சக்தியின் பருவகால விளைவுகளை குறிக்கிறது இது KT எனப்படும் மாறி மூலம் குறிப்பிடப்படுகிறது இது தெளிவு குறியீட்டு என அழைக்கப்படுகிறது மேலும் இது வளிமண்டல நிலைமைகளின் நிச்சயமற்ற தன்மையால் மதிப்பிடுவது மிகவும் கடினம் எனவே இந்த அளவுருக்கள் மற்றும் மாறிகள் அனைத்தையும் பார்ப்போம் இந்த அளவுருக்களைப் பெறுவது குறித்து நாம் எவ்வாறு செல்கிறோம் என்பதைப் பார்ப்போம் பின்னர் இந்த அளவுருக்களைப் பெற்றவுடன் H க்கான மதிப்பீட்டு சமன்பாட்டில் நாம் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகிறோம் என்பதைப் பார்ப்போம்